மாணவர்களை வரவேற்கிறேன் நாம் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் தயாரிப்பதை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம் காஸ்ட் சீட் என்பதைப்பற்றி மற்றும் காஸ்ட் ஷீட் என்பதன் பொருத்தத்தைப் பற்றியும் மற்றும் அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பற்றியும் போதுமான அளவு பேசிவிட்டேன் எனவே இப்பொழுது செய்முறையாக ஒன்று அல்லது இரண்டு கணக்குகளைப் போடப் போகிறோம் அதற்கான தகவல்கள் சில மூலங்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்க போகின்றோம் மற்றும் அடுத்ததாக மேலாளருக்கு அது எவ்வாறு பொருத்தமானதாக உள்ளது அல்லது நிறுவனத்தில் முடிவு எடுப்பவர்களுக்கு எவ்வாறு பொருத்தமானதாக உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கப்போகின்றோம் இறுதியாக டோட்டல் காஸ்ட் என்பதை அடையப் போகின்றோம் மற்றும் அதனுடன் லாப அளவைக் கூட்டி விற்பனை விலை என்பதை கணக்கிட போகின்றோம் இங்கு நான் பகிர்ந்துகொள்ள விரும்புகின்ற மற்றும் உங்களுக்கு புரியவைக்க விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால் காஸ்ட் சீட் என்பது வெவ்வேறு பொருட்கள் அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்றது ஒவ்வொரு பொருளுக்கும் தன்னிச்சையான காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்க வேண்டும் மற்றும் ஒரு காஸ்ட் ஷீட் என்பது அனைத்து பொருட்களுக்கும் பொதுவானது அல்ல ஏனென்றால் வெவ்வேறு பொருட்கள் தயாரிக்க வெவ்வேறு மூலப் பொருட்கள் தேவைப்படுகின்றன வெவ்வேறு வேலையாட்களின் கூறுகள் தேவைப்படுகின்றன வெவ்வேறு ஓவர்ஹெட்ஸ் என்பவை தேவைப்படுகின்றன எனவே தரம் என்பதன் அடிப்படையில் பொருளின் அளவு அடிப்படையில் தன்மை அடிப்படையில் நாம் நிர்ணயிக்கக்கூடிய விலை அடிப்படையில் வெவ்வேறு பொருட்களுக்கு வெவ்வேறு உள்ளீடுகள் தேவைப்படுகின்றன நிறுவனங்கள் வெவ்வேறு வகையான பொருட்களை தயாரிக்கின்றன என்று நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில தயாரிப்புகள் பிரீமியம் பொருட்கள் சில தயாரிப்புகள் அதிக அளவில் நுகரப்படும் பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட பொருள் அடிப்படைத் தேவையாக இருக்கும் பொழுது குறைவான வருமானத்தை உடைய மக்களும் வாங்குவதற்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும் மற்றும் வசதி மற்றும் ஆடம்பரப் பொருளாக இருக்கும்போது கூட வெவ்வேறு விலை அளவுகளில் தயாரிக்கப்படுகின்றன எனவே விலை கட்டுப்பாடு என்பது அனைத்து பொருட்களுக்கும் முக்கியமானதாகும் ஏனென்றால் இறுதியாக விற்பனை விலை என்பதை நாம் கண்டறிய கூடாது அதனை சந்தையுடன் பொருத்த வேண்டும் ஏனென்றால் விற்பனை விலை என்பது வேறு ஒருவரால் தீர்மானிக்கப்படுகின்றது அதாவது அது சந்தை சக்திகளால் தீர்மானிக்கப்படுகின்றது நிறுவனத்தால் அல்ல எனவே அவர்கள் விற்பனை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் மற்றும் சந்தை விற்பனை விலை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அவர்கள் செலவு என்பதை பொருத்த வேண்டும் செலவை குறைக்க வேண்டும் மற்றும் லாபத்தை அதிகரிக்க வேண்டும் எனவே இப்பொழுது காஸ்ட் சீட் என்பதை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்க்கலாம் மற்றும் அதன் வெவ்வேறு கூறுகள் அல்லது அங்கங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம் காஸ்ட் ஷீட் என்பதன் வடிவம் என்பது மிக மிக எளிமையானது மற்றும் காஸ்ட் ஷீட் என்பதை பற்றி பேசும் பொழுது இதில் எதுவும் கடினமானது அல்ல இங்கு காஸ்ட் ஷீட் என்பதன் படிவத்தை உங்களுக்கு காட்டினேன் இப்பொழுது அதில் மதிப்புகளை சேர்க்கலாம் எனவே இங்கு காஸ்ட் ஷீட் என்பதன் தலைப்பை எழுதுகின்றேன் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் என்று எழுதலாம் அல்லது காஸ்ட் ஷீட் என்று எழுதலாம் ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் ஆப் ஆல்பா லிமிடெட் இது நிறுவனத்தின் பெயர் எனவே இங்கு அந்த நிறுவனத்திற்காக காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்கிறோம் மற்றும் இங்கு கொடுக்கப்பட்ட தகவல்களை உற்று நோக்குகிறீர்களென்றால் இது மொத்தமான தகவல் அவை சிலவகையான மூலங்களிலிருந்து பெறப்பட்டவை மற்றும் இந்த தகவல்கள் அனைத்தும் செலவு என்பதன் வெவ்வேறு கூறுகள் சம்பந்தமானதாகும் எடுத்துக்காட்டாக நமக்கு மூலப்பொருட்கள் சம்பந்தமான தகவல்கள் உள்ளன வேஜஸ் சம்பந்தமான தகவல்கள் உள்ளன செலவுகள் சம்பந்தமான தகவல்கள் உள்ளன டைரக்ட் எக்பென்சஸ் சம்பந்தமான தகவல்கள் நமக்கு உள்ளன அடுத்ததாக சிலவகையான ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் உள்ளன சிலவகையான அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் உள்ளன அடுத்ததாக செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overheads என்பவை உள்ளன எனவே இங்கு நம்முடைய பங்கு அல்லது காஸ்ட் அக்கவுன்டன்ட் என்பவரின் பங்கு என்னவென்றால் கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து எந்த தகவல் முக்கியமானது மற்றும் அந்த தகவலை எவ்வாறு கணக்கிற்கு எடுத்துக் கொள்வது என்பதை தீர்மானிப்பது ஆகும் எடுத்துக்காட்டாக இந்த மொத்த தகவலும் நமக்கு பயன்படும் என்பதில்லை எனவே நாம் மிகக் கடினமான படிவத்தை தயாரிக்கப் போவதில்லை அல்லது இங்கே கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் இந்த அறிக்கையை தயாரிக்க எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அவை அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன முடிவு எடுப்பவர்களை குழப்புவதற்காக சில தகவல்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த வகுப்பின் மாணவர்களாக அல்லது தேர்வுகளில் கூட இருக்கலாம் அங்கு உங்களுக்கு காஸ்ட் ஷீட் என்பதுடன் தொடர்பில்லாத சில உபரியான அல்லது சில அதிகப்படியான தகவல்கள் கொடுக்கப்படலாம் எனவே எந்த கூறு காஸ்ட் ஷீட் என்பதுடன் தொடர்புடையது மற்றும் எது காஸ்ட் ஷீட் என்பதுடன் தொடர்பில்லாதது என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும் எனவே காஸ்ட் ஷீட் என்பதற்கு கொண்டு செல்கின்ற தகவல்களை நீங்கள் கண்டறிய வேண்டும் எனவே இது ஆல்பா இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தின் ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் இது மிகவும் எளிமையான அறிக்கையாகும் மற்றும் அதுபோல அறிக்கையை நாம் தயாரிக்க ஆரம்பிக்க வேண்டும் முதலாவதாக காஸ்ட் ஷீட் என்பது நான்கு வகையான செலவுகளை உள்ளடக்கியது என்று ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருந்தேன் சரிதானே முதலாவதாக பிரைம் காஸ்ட் இரண்டாவதாக ஃபேக்டரி காஸ்ட் அடுத்ததாக காஸ்ட் ஆப் புரோடக்சன் அதாவது சி ஓ பி அதனை அடுத்து காஸ்ட் ஆப் சேல்ஸ் அதாவது சி ஓ எஸ் மற்றும் இறுதியாக டோட்டல் காஸ்ட் சில சமயங்களில் காஸ்ட் ஆப் சேல்ஸ் என்பது மொத்த செலவாக வரும் எனவே அதனைத்தான் நாம் கண்டறிய விரும்புகின்றோம் அதாவது காஸ்ட் ஆப் சேல்ஸ் அல்லது டோட்டல் காஸ்ட் என்பதை கண்டறிய விரும்புகின்றோம் மற்றும் டோட்டல் காஸ்ட் என்பது நமக்கு கிடைத்து விட்டால் பிராபிட் என்பதையும் செல்லிங் பிரைஸ் என்பதையும் நம்மால் கண்டறிய முடியும் பொதுவாக செல்லிங் பிரைஸ் என்பதை நாம் சந்தையிலிருந்து எடுத்துக் கொள்வோம் மற்றும் நம்முடைய செலவை செல்லிங் பிரைஸ் என்பதுடன் ஒப்பிடுவோம் செலவு என்பதை குறைக்க முயற்சி செய்வோம் எனவே லாபம் என்பது அதிகரித்துவிடும் எனவே இப்பொழுது முதலாவதாக இங்கு என்ன செய்யப் போகின்றோம் என்றால் செலவு என்பதன் துணை கூறுகளை அல்லது துணை செலவுகளை கண்டறிய போகின்றோம் மற்றும் முதலாவது துணை செலவு என்பது பிரைம் காஸ்ட் நாம் நேரடியாக காஸ்ட் ஆப் சேல்ஸ் அல்லது டோட்டல் காஸ்ட் என்பதற்கு செல்லப்போவதில்லை முதலாவதாக பிரைம் காஸ்ட் என்பதை கணக்கிட வேண்டும் எனவே பிரைம் காஸ்ட் என்பதை கணக்கிட மூன்று தகவல்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அதில் முதலாவது மூலப்பொருட்கள் இன்று நாம் எடுத்துக் கொள்ளக் கூடிய இரண்டாவது கூறு என்னவென்றால் டைரக்ட் லேபர் அல்லது அதற்கு முன்னர் இங்கு ஒரே ஒரு நெடுகையை மட்டும் சேர்க்க போகின்றேன் நாம் இதுவரைக்கும் தலைப்புகளை கொடுக்கவில்லை எனவே தலைப்புகளை இப்பொழுது கொடுக்கலாம் முதலாவது தலைப்பு என்னவென்றால் விவரங்கள் இது காஸ்ட் பெர் யூனிட் சில சமயங்களில் நாம் தயாரிக்கக்கூடிய மற்றும் விற்பனை செய்யக்கூடிய யூனிட்களின் அளவு கொடுக்கப்படும் பொழுது நாம் காஸ்ட் பெர் யூனிட் என்பதை கணக்கிடுவோம் மற்றும் இறுதியாக டோட்டல் காஸ்ட் என்பதை கணக்கிடுவோம் எனவே நம்மால் டோட்டல் காஸ்ட் என்பதையும் கணக்கிட முடியும் மற்றும் நம்பர் ஆப் யூனிட் நமக்குத் தெரியும் பொழுது காஸ்ட் பர் யூனிட் என்பதை கணக்கிடுவது எளிமையாக இருக்குமென்று நான் நினைக்கின்றேன் எனவே இங்கு காஸ்ட் பர் யூனிட் என்பதை நாம் கணக்கிட போவதில்லை ஏனென்றால் நமக்கு தயாரிக்கப்பட்ட மற்றும் சந்தையில் விற்பனை செய்யப்பட்ட மொத்த அலகுகளின் எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை எனவே செலவு என்பதன் கூறுகளை மட்டும் நாம் எடுத்துக் கொள்வோம் அல்லது செலவில் மற்றும் மொத்தச் செலவில் தங்களுடைய பங்களிப்பை வழங்க கூடிய காரணிகளை மட்டும் எடுத்துக்கொள்வோம் எனவே முதலாவது பிரைம் காஸ்ட் ஆகும் இந்த தகவல்களிலிருந்து முதலில் நாம் பிரைம் காஸ்ட் என்பதை கணக்கிட வேண்டும் மற்றும் பிரைம் காஸ்ட் என்பதற்கான முதலாவது கூறு என்னவென்றால் மெட்டீரியல் இது டைரக்ட் மெட்டீரியல் இப்பொழுது இங்கு கொடுக்கப்பட்ட டைரக்ட் மெட்டீரியல் என்பது என்ன அது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது சில சமயங்களில் நாம் அதனுடைய மதிப்பை கணக்கிட வேண்டும் அவற்றை வேறு கணக்குகளில் நான் விவாதிக்கிறேன் ஆனால் இந்த கணக்கில் ஏற்கனவே டைரக்ட் மெட்டீரியல் என்பது கொடுக்கப்பட்டுவிட்டது மற்றும் அதனுடைய மதிப்பு எவ்வளவு அதற்கான மொத்த பண மதிப்பு இது இங்கு மொத்த செலவை ரூபாயில் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம் அது எவ்வளவு என்றால் ஒரு லட்சம் ரூபாய் மொத்த செலவு என்பது ரூபாயில் உள்ளது என்பதை எங்காவது அடைப்புக்குறிக்குள் எழுதிவிடலாம் மற்றும் மெட்டீரியல் என்பது ஒரு லட்சம் ரூபாய் பிரைம் காஸ்ட் என்பதன் இரண்டாவது கூறு என்னவென்றால் டைரக்ட் லேபர் மற்றும் இங்கு டைரக்ட் லேபர் என்பது எவ்வளவு அல்லது சில சமயங்களில் அது டைரக்ட் வேஜஸ் என இருக்கும் அது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அதனுடைய தொகை எவ்வளவு அது 25000 ரூபாய் இப்பொழுது மூன்றாவது கூறு என்னவென்றால் டைரக்ட் எக்பென்சஸ் அல்லது மற்ற டைரக்ட் எக்பென்சஸ் என்று நீங்கள் சொல்லலாம் எனவே டைரக்ட் எக்பென்சஸ் எவ்வளவு அவை 5000 ரூபாய் மற்ற தகவல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எதையும் நேரடி உள்ளீடு என்று உங்களால் சொல்ல முடியாது நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் என்பது வேண்டும் அல்லது ஆலையில் வேலை செய்யக்கூடிய டைரக்ட் லேபர் என்பது வேண்டும் மற்றும் பொருளை தயாரிக்கும் பொழுது அல்லது மூலப் பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றும் பொழுது நாம் செய்யக்கூடிய டைரக்ட் எக்பென்சஸ் என்பவை வேண்டும் எனவே மற்றவை ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் அல்லது அட்மினிஸ்ட்ரேடிவ் ஓவர் ஹெட்ஸ் அல்லது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overheads என்பவை மற்றவைகளாக இருக்கும் மற்றும் சில தகவல்கள் எப்பொழுதும் நமக்கு பயன்படாது அவற்றை நாம் விட்டுவிடலாம் எனவே இத்தகைய 3 தகவல்கள்தான் அதாவது டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் லேபர் மற்றும் டைரக்ட் எக்பென்சஸ் என்பவைதான் நமக்கு கொடுக்கப்பட்டவை எனவே இப்பொழுது அதனுடைய மொத்த தொகையை கணக்கிடலாம் இப்பொழுது கிடைக்கக்கூடியது தொகை என்பது பிரைம் காஸ்ட் ஆகும் எனவே இது பிரைம் காஸ்ட் எவ்வளவு பிரைம் காஸ்ட் உள்ளது நீங்கள் அதை பார்க்கின்றீர்கள் என்றால் அது 130000 ரூபாய் எனவே நாம் பிரைம் காஸ்ட் என்பதை கணக்கிட வேண்டும் அது செலவு என்பதன் முதல் கூறு ஆகும் மற்றும் எதனால் அதனை பிரைம் காஸ்ட் என்று அழைக்கின்றோம் ஏனென்றால் இது மூன்று வகையான நேரடி செலவுகளின் வெளிப்பாடு ஆகும் அவை செலவின் துணை கூறுகள் அவை நேரடி கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன அவை இல்லாமல் உற்பத்தி செய்வது என்பதை நீங்கள் நினைக்க முடியாது அல்லது உற்பத்தி செய்ய முடியாது இத்தகைய நேரடி செலவுகள் இல்லாமல் எந்த ஒரு தயாரிப்பும் சாத்தியமில்லை எந்த ஒரு உற்பத்தியும் நடக்காது எனவே அவை பிரைம் காஸ்ட் என்ற ஒரு துணை செலவை உருவாக்குகின்றன எனவே இப்பொழுது பிரைம் காஸ்ட் என்பதை கணக்கிட வேண்டும் இப்பொழுது அடுத்த பகுதிக்கு செல்கின்றோம் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பதை சேர்க்கின்றோம் அவை ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் மற்றும் ஒரு கோட்டை இங்கு இடுகின்றோம் இப்பொழுது மேலும் மற்றொன்றை இங்கு சேர்க்க போகின்றோம் எனவே ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பதைப் பார்க்கும் பொழுது நீங்கள் மெட்டீரியல் லேபர் மற்றும் டைரக்ட் எக்பென்சஸ் என்பதை தவிர தொழிற்சாலையில் தேவைப்படுகின்ற மற்ற செலவுகளை கண்டறிய வேண்டும் தொழிற்சாலையில் சில வகையான உதவிப் பொருட்கள் தேவைப்படுகின்றன ஆனால் அவை முதன்மையான பொருட்கள் அல்ல அவை உற்பத்திக்கு உதவி புரிகின்ற பொருட்கள் எனவேதான் இரண்டாவது படிநிலையில் ஃபேக்டரி காஸ்ட் அல்லது வொர்க்ஸ் காஸ்ட் என்பதை கணக்கிட அவற்றை பயன்படுத்துகின்றோம் மற்றும் இங்கு கொடுக்கப்பட்ட தகவல்களில் எவை ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் சம்பந்தம் தகவல்கள் என்று நாம் பார்க்கப் போகின்றோம் மற்றும் அவற்றை கணக்கிற்கு எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதை பார்க்கப்போகின்றோம் எனவே இப்பொழுது அடுத்த உருப்படியை இங்கு பார்க்க போகின்றோம் அது எலக்ட்ரிக் பவர் மற்றும் எலக்ட்ரிக் பவர் என்பது இல்லாமல் தொழிற்சாலை என்பதை இயக்க முடியாது எனவேதான் எலக்ட்ரிக் பவர் என்பது ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பதன் கீழ் வரும் அது அலுவலகத்திலும் பயன்படலாம் ஆனால் அங்கு பவர் என்பதை மட்டுமே பயன்படுத்துவோம் ஆனால் எலக்ட்ரிக் பவர் என்பதை பயன்படுத்த மாட்டோம் மற்றும் அதனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்று எடுத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அது கணக்கில் தெளிவாக கொடுக்கப்பட்டுவிடும் அதாவது இந்த ஓவர் ஹெட்ஸ் என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று எனவே இங்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பதனால் மற்றும் எலக்ட்ரிக் பவர் என்று எழுதப்பட்டுள்ளதால் இதனை தொழிற்சாலையில் தேவைப்படுகின்ற செலவு என்று கருதிக் கொள்ளலாம் மற்றும் இது கூடுதலான மேல்நிலை செலவு ஆகும் எனவே இது எலக்ட்ரிக் பவர் என்பதை குறிக்கின்றது எனவே எலக்ட்ரிக் பவர் என்பது ஒரு வகையான ஓவர்ஹெட் மற்றும் எலக்ட்ரிக் பவர் என்பதன் அளவு எவ்வளவு எலக்ட்ரிக் பவர் 500 ரூபாய் இப்பொழுது அடுத்த பகுதியான லைடிங் என்பதுடன் தொடருவோம் பவர் என்பது வேறு லைட்டிங் என்பது வேறு மற்றும் இங்கு பாருங்கள் ஃபேக்டரி லைட்டிங் மற்றும் ஆபீஸ் லைடிங் என்று தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஃபேக்டரி லைட்டிங் என்பதை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் அதனுடைய தொகை எவ்வளவு அது 1500 ரூபாய் மற்றும் அடுத்த கூறு என்னவென்றால் ஸ்டோர் கீப்பர் வேஜஸ் எனவே இப்பொழுது எவ்வளவு ஸ்டோர் கீப்பர் வேஜஸ் என்பதை ஃபேக்டரி ஓவர்வேட்ச் என்பதற்கு எடுத்துக் கொள்வது என்று நீங்கள் நினைப்பீர்கள் பாருங்கள் அங்கு இரண்டு வகையான பொருட்கள் உள்ளன ஒன்று மூலப்பொருட்கள் மற்றும் இரண்டாவது முடிவடைந்த பொருட்கள் நாம் மூலப்பொருட்கள் என்பதை சேமித்து வைப்பதற்காக ஸ்டோர் கீப்பர் அல்லது ஸ்டோர் என்பதை பயன்படுத்துவோம் அப்படியென்றால் முடிவடைந்த பொருட்களை எங்கு சேர்த்துவைப்போம் அதை நாம் வேர்ஹவுஸ் என்பதில் வைத்திருப்போம் எனவே வேர்ஹவுஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதென்றால் அதனை நீங்கள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overhead என்று எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் அது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் Selling Distribution என்பதன் துணைக் கூராக சேர்க்கப்படும் மற்றும் அது ஸ்டோர் கீப்பர் வேஜஸ் என்று இருக்கும்பொழுது அதனை மூலப் பொருட்களை சேர்த்து வைப்பதற்கான இடமாக கருதவேண்டும் மற்றும் அது தொழிற்சாலைக்கு தேவைப்படுகின்றது எனவே ஸ்டோர் கீப்பர் வேஜஸ் என்பது எவ்வளவு அது ஆயிரம் ரூபாய் அடுத்ததாக நமக்கு ஆயில் மற்றும் தண்ணீர் உள்ளது அவை குறிப்பாக தொழிற்சாலைக்கு தேவைப்படுகின்றன எனவே அதனுடைய தொகை எவ்வளவு அது 500 ரூபாய் அடுத்து நமக்கு வாடகை என்பது உள்ளது நாம் நேரடியாக பார்க்க முடிகின்றது அது ஃபேக்டரி ரெண்ட் மற்றும் ஃபேக்டரி ரெண்ட் என்பதை பார்க்கின்றீர்கள் என்றால் அங்கு இரண்டு வகையான வாடகைகள் கொடுக்கப் பட்டுள்ளன முதலாவது ஃபேக்டரி ரெண்ட் இரண்டாவது ஆபீஸ் ரெண்ட் எனவே இங்கு ஃபேக்டரி ரெண்ட் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் அதனுடைய தொகை எவ்வளவு அது 5000 ரூபாய் அதன் பிறகு நீங்கள் அடுத்ததற்கு செல்லலாம் மற்றும் அடுத்த ஒன்றை பார்க்கிறீர்கள் என்றால் நமக்கு ஆர் மற்றும் ஆர் அதாவது ரிப்பேர்ஸ் அண்டு ரெனிவல்ஸ் என்பது உள்ளது எனவே இது ரிப்பேர்ஸ் அண்டு ரெனிவல்ஸ் மற்றும் அதைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் முதலாவது ஃபேக்டரி பிளான்ட் எனவே ஃபேக்டரி பிளான்ட் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அந்த உறுப்பின் தொகை எவ்வளவு அது 3 ஆயிரத்து 500 ரூபாய் இது ஃபேக்டரி ரிப்பேர்ஸ் அண்டு ரெனிவல்ஸ் அடுத்ததாக கேரேஜ் அவுட் வார்டு என்பதை பற்றி பேசப்போகிறோம் இப்பொழுது இங்கு நாம் பார்க்கின்றோம் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களில் இரண்டு உருப்படிகளை பற்றி பார்க்கின்றோம் அவை கேரேஜ் இன் வார்டு மற்றும் கேரேஜ் அவுட் வார்டு கேரேஜ் இன் வார்டு என்பது கொடுக்கப்பட்டால் அது கண்டிப்பாக பிரைம் காஸ்ட் என்பதன் ஒரு அங்கமாக வரும் ஏனென்றால் அது தொழிற்சாலைக்கு உள்ளே வரக்கூடிய பொருளுக்காக கொடுக்கப்பட்டது எனவே மொத்தமாக உபயோகிக்கப்பட்ட பொருட்களுக்கான செலவு என்பது டைரக்ட் மெட்டீரியல் கூட்டல் அவற்றை போக்குவரத்தில் அனுப்புவதற்கான கேரியேஜ் பெய்டு எனவே அந்த வழியில் நீங்கள் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் என்பதை கணக்கிடுவீர்கள் ஆனால் இது கேரியேஜ் அவுட் வார்டு என்று கொடுக்கப்பட்டதால் இது எதைக் குறிக்கிறது என்றால் கேரியேஜ் என்பது தொழிற்சாலையை விட்டு வெளியே செல்லும் பொருட்களுக்கான போக்குவரத்திற்கு செலுத்தப்பட்டது மற்றும் முடிவடைந்த பொருட்கள் தொழிற்சாலையை விட்டு வெளியேறும் எனவே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் Selling Distribution overheads என்று கருதப்படும் கேரியேஜ் அவுட் வார்டு அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் ரிசர்வ் என்பது உள்ளது அது காஸ்ட் ஷீட் என்பதில் வராது இயல்பாக இது புரோஃபிட் அண்ட் லாஸ் அப்புரோபிரியேஷன் Proift Loss Appropriation Account ஆக்கவுண்ட் என்பதில் வரக்கூடியது அங்குதான் அதை கணக்கிடுவோம் ப்ராபிட் ஆப்டர் டேக்ஸ் என்பதை கணக்கிட்ட பிறகு அடுத்ததாக நாம் லாபத்தை ஒதுக்குவோம் மற்றும் லாபத்தை பகிர்ந்து அளிப்போம் அதற்காக புரோஃபிட் அண்ட் லாஸ் அப்புரோபிரியேஷன் Proift Loss Appropriation Account என்பதை தயாரிப்போம் மற்றும் அதில் வரவு பக்கத்தில் மொத்த லாபம் என்பது எவ்வளவு என்பதை காட்டுவோம் மற்றும் பற்று பக்கத்தில் அந்த லாபம் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதைக் காட்டுவோம் எனவே அந்த புரோஃபிட் அண்ட் லாஸ் அப்புரோபிரியேஷன் Proift Loss Appropriation Account என்பதை எவ்வாறு தயார் செய்வது என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் எனவே டிரான்ஸ்போர்ட் ரிசர்வ் என்பதை இங்கு பயன்படுத்த மாட்டோம் ஏனென்றால் அது செலவு என்பதுடன் தொடர்பில்லாதது டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ் ரிட்டன் ஆப் எனவே நாம் பாலன்ஸ் ஷீட் என்பதை தயாரிப்பது பற்றி பேசவில்லை நாம் எளிமையாக காஸ்ட் ஷீட் என்பதை மட்டுமே தயாரிக்கிறோம் எனவே மறுபடியும் இது காஸ்ட் ஷீட் என்பதில் வரக்கூடிய உருப்படி அல்ல ஏனென்றால் அது ஷேர் கேப்பிட்டல் என்பதுடன் தொடர்புடைய உருப்படி ஆகும் இதனை பேலன்ஸ் ஷீட் என்பதில் ஏதாவது ஒரு இடத்தில் குறிப்பிடுவோம் மற்றும் சில சமயங்களில் இது நாட்டமாக இருக்கும் பொழுது அது புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பதில் வரும் இப்பொழுது நாம் அடுத்த உருப்படியை பற்றிப் பேசுகின்றோம் அது டெப்ரிசியேஷன் ஆம் நாம் டெப்ரிசியேஷன் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்வோம் மற்றும் இங்கு நமக்கு ஃபேக்டரி டெப்ரிசியேஷன் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அது நமக்கு ஃபேக்டரி டெப்ரிசியேஷன் என்று தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு 2 வகையான டெப்ரிசியேஷன் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது பிளான்ட் டெப்ரிசியேஷன் மற்றும் ஆபீஸ் பிரிமிசெஸ் டெப்ரிசியேஷன் எனவே ஃபேக்டரி டெப்ரிசியேஷன் என்று உங்களால் சொல்ல முடியும் அடைப்பு குறிக்குள் பிளான்ட் என்று எழுதலாம் அல்லது நேரடியாக பிளான்ட் டெப்ரிசியேஷன் என்று எழுதிக் கொள்ளலாம் எனவே பிளான்ட் என்பது ஃபேக்டரி என்பதுடன் சேர்ந்தது எனவே இங்கு கணக்கிற்கு எடுத்துக்கொள்வோம் அதன் தொகை 500 ரூபாய் அதற்கு அடுத்தாற்போல் நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்றால் ஒன்றே ஒன்று மட்டும் உள்ளது அது கன்ஸ்யூமபில் ஸ்டோர் அவை சிறிய அளவிலான பொருட்கள் அவற்றை மிகக்குறைவாக மட்டுமே பயன்படுத்துவோம் ஆனால் அது பயன்படுத்தப்படும் எனவே கன்ஸ்யூமபில் ஸ்டோர்ஸ் அல்லது கன்ஸ்யூமபில் ஐட்டம்ஸ் என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனை கணக்கிற்கு எடுத்துக் கொள்கின்றோமென்றால் அதனுடைய தொகை எவ்வளவு அது 2500 ரூபாய் அதற்கு அடுத்தாற்போல் மீதமுள்ள உருப்படிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்றால் மேனேஜர் சேலரி என்பது அட்மினிஸ்ட்ரேடிவ் ஓவர் ஹெட்ஸ் என்பதன் கீழ் வரும் டைரக்டர் பீஸ் என்பது அட்மினிஸ்ட்ரேடிவ் ஓவர் ஹெட்ஸ் என்பதன் கீழ் வரும் தொலை பேசி செலவு தொலைபேசி என்பது பொதுவாக அலுவலகத்தில் பயன்படுத்தப்படும் எழுது பொருட்கள் என்பது அலுவலகம் சம்பந்தமானது போஸ்டேஜ் மற்றும் டெலிகிராம் என்பவை அலுவலகம் சம்பந்தமானது சேல்ஸ்மேன் சேலரி என்பது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் Selling Distribution என்பதன் கீழ் வரும் போக்குவரத்துச் செலவு என்பது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் Selling Distribution என்பதன் கீழ் வரும் அட்வர்டைஸ்மென்ட் என்பதும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் Selling Distribution என்பதன் கீழ் வரும் எனவே ஃபேக்டரி என்பதற்கு நமக்கு இத்தகைய உருப்படிகள் மட்டுமே உள்ளன என்று நான் நினைக்கின்றேன் எனவே நாம் என்ன செய்யப் போகின்றோம் இவை அனைத்தையும் நாம் கூட்ட வேண்டும் மற்றும் இறுதியாக ஃபேக்டரி காஸ்ட் என்பதை கணக்கிட்டு விடலாம் நீங்கள் இங்கு கோட்டை வரைந்து விடலாம் அது பிரைம் காஸ்ட் என்பதை ஃபேக்டரி காஸ்ட் என்பதில் இருந்து வேறுபடுத்திக் காட்டும் எனவே ஃபேக்டரி காஸ்ட் என்பதை கணக்கிடுவதற்காக இங்கு நமக்கு பிரைம் காஸ்ட் என்பது உள்ளது அது ஒரு உருப்படி மற்றும் இதில் இத்தகைய மேல்நிலை செலவுகளை கூட்டுவோம் அவை ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் ஆகும் எனவே நமக்கு ஃபேக்டரி காஸ்ட் அல்லது வொர்க்ஸ் காஸ்ட் என்பது கிடைத்துவிடும் எனவே இவை அனைத்தையும் கூட்டினால் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கின்றது வேறொரு பேப்பரில் அவற்றை கூட்டுங்கள் எனவே எவ்வளவு கிடைக்கின்றது மிகவும் எளிமையான தொகை எனவே அதை நேரடியாக நான் கூட்டுகின்றேன் எனவே அது 2000 மூன்றாயிரம் 8500 3500 அடுத்ததாக 9000 12000 மற்றும் இறுதியாக அது 12000 அடுத்ததாக அது 14000 மற்றும் இறுதியாக அதை நீங்கள் 15000 என்று சொல்லலாம் ஆனால் இது சரியானது அல்ல என்று நான் நினைக்கின்றேன் இங்கு வேறு ஒன்றையும் சேர்த்திருக்க வேண்டும் எனவே இங்கு இருப்பதை கணக்கிட்டால் எவ்வளவு கிடைக்கின்றது இரண்டு கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் 3 5 அடுத்ததாக 8500 11500 12500 அடுத்ததாக 13000 மற்றும் 15000 ஒன்றை விட்டு விட்டோம் என்று நான் நினைக்கின்றேன் 2000 ரூபாய்க்கான ஒரு தொகையை விட்டுவிட்டோம் அது மறுபடியும் பேக்டரி ஓவர் ஹெட்ஸ் அல்லது வொர்க் காஸ்ட் ஆகும் எனவே இங்கு எது விடுபட்டது என்று பார்க்க வேண்டும் எனவே மறுபடியும் இதனை சரி பார்க்கலாம் நாம் டைரக்ட் மெட்டீரியல் என்பதன் தொகையை எடுத்துக்கொண்டோம் டைரக்ட் வேஜஸ் டைரக்ட் எக்பென்சஸ் இறுதியாக நாம் பிரைம் காஸ்ட் என்பதை இங்கு எடுத்துக் கொள்வோம் போர்மேன் வேஜஸ் என்பதை விட்டுவிட்டோம் என்று நான் நினைக்கின்றேன் அதுதான் விடுபட்டுவிட்டது போர்மேன் வேஜஸ் என்பதை பற்றி பேசும் பொழுது அவர் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் தொழிற்சாலையில் பணியாற்றுவார் அவர் தொழிற்சாலை நடவடிக்கைகளுக்கு உதவி புரிவார் மற்றும் அவர் தொழில் நுட்ப அறிவு உள்ளவர் அவர் தொழிற்சாலையில் நடைபெறக்கூடிய உற்பத்திக்கு உதவி புரிவார் எனவே அவருடைய கூலி என்பது இங்கு சேர்க்கப்படும் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் இன்னும் மேலும் ஒரு உருப்படியை எழுத வேண்டும் அது போர் மேன் வேஜஸ் அதனை விட்டுவிட்டோம் எனவே அதனை இங்கு சேர்க்க வேண்டும் மற்றும் அது எவ்வளவு அது 2500 ரூபாய் எனவே இப்பொழுது ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எவ்வளவு இத்தகைய ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பனவற்றை நீங்கள் இந்த காஸ்ட் என்பதில் சேர்த்துக் கொள்ளலாம் மற்றும் கண்டறிந்த தொகை எவ்வளவு வருகின்றது இப்பொழுது மீண்டும் கூட்டலாம் 2000 3000 3500 8500 அடுத்ததாக 9000 12000 12500 மற்றும் இது 17500 எனவே இது 17500 இது 130000 என வருகின்றது எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் ஃபேக்டரி காஸ்ட் என்பது எவ்வளவு நாம் மொத்த ஃபேக்டரி காஸ்ட் என்ன என்பதை கணக்கிடுவோம் எனவே ஃபேக்டரி காஸ்ட் என்பதன் கீழ் பகுதியில் அதனை எழுதுவேன் அல்லது சில சமயங்களில் நீங்கள் அதனை வொர்க்ஸ் காஸ்ட் என்று எழுதலாம் எனவே ஃபேக்டரி காஸ்ட் என்பது எவ்வளவு அது 147500 அதில் 130000 என்பது பிரைம் காஸ்ட் மற்றும் மீதமுள்ள 17500 என்பது வொர்க்ஸ் காஸ்ட் அல்லது ஃபேக்டரி காஸ்ட் எனவே இந்தச் செலவை நாம் கணக்கிட வேண்டும் நான் மறுபடியும் எழுதுகின்றேன் அதாவது இது நம்முடைய மொத்த செலவு மற்றும் நீங்கள் கணக்கிட வேண்டும் என்றால் அனைத்து நேரடி செலவுகளையும் கூட்ட வேண்டும் அடுத்ததாக ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பதை கூட்ட வேண்டும் மற்றும் இறுதியாக அது 147500 என்று ஆகின்றது அது ஃபேக்டரி காஸ்ட் எனவே இதுவரை நாம் இந்த இரண்டு செலவுகளையும் கணக்கிட்டுள்ளோம் மற்றும் இந்த அறிக்கையின் அடுத்த பகுதிக்கு நாம் நகரலாம் எனவே அடுத்த பக்கத்துக்கு நான் எடுத்துச் செல்கிறேன் மேலும் இந்த அறிக்கையை தொடர்கின்றோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பது மேலும் அதே நெடுக்கைகளுடன் தொடர்கின்றது அதிகப்படியாக நமக்கு இரண்டு நெடுக்கைகள் இருக்கும் ஆனால் சில சமயங்களில் மொத்த அலகுகளின் எண்ணிக்கை கொடுக்கப்படும் பொழுது மேலும் ஒரு நெடுக்கையை சேர்ப்போம் மற்றும் அது ஒரு யூனிட்டுக்கான விலையை கணக்கிட பயன்படுத்தப்படும் எனவே மறுபடியும் விபரங்கள் அடுத்ததாக யூனிட் அடுத்ததாக டோட்டல் காஸ்ட் மற்றும் அது ரூபாயில் உள்ளது எனவே இப்பொழுது மேலும் தொடர போகின்றோம் நாம் ஃபேக்டரி காஸ்ட் என்பதை கணக்கிட்டுள்ளோம் அடுத்ததாக நாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதை கூட்ட போகின்றோம் ஏனென்றால் பொருளை தொழிற்சாலையில் தயாரித்துக் கொள்ளலாம் ஆனால் அதனை சந்தைக்கு எடுத்துச் செல்ல அலுவலகத்தின் உதவி என்பது தேவைப்படுகின்றது திரைக்குப் பின்னாலிருந்து வேலை செய்யக்கூடிய நண்பர்களின் தேவை என்பது இருக்கின்றது அவர்கள் அலுவலகத்தில் இருந்து உதவி செய்கின்றார்கள் அவர்கள் விற்பனை மற்றும் விநியோகம் ஆகியவற்றில் உதவி புரிகின்றார்கள் எனவே அத்தகைய மேல்நிலைகளுக்காக செலவு என்பது ஏற்படுகின்றது நாம் அவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே இப்பொழுது மேலும் அதனை பற்றி பேசலாம் நாம் டைரக்ட் மெட்டீரியல் என்பதை எடுத்துக் கொண்டோம் டைரக்ட் வேஜஸ் என்பதை எடுத்துக் கொண்டோம் டைரக்ட் எக்பென்சஸ் என்பதை எடுத்துக் கொண்டோம் போர்மேன் என்பவரின் கூலியை எடுத்துக்கொண்டோம் எலக்ட்ரிக் பவர் மற்றும் லைட்டிங் என்பதையும் எடுத்துக் கொண்டோம் இப்பொழுது முதலாவதாக ஆஃபீஸ் லைட்டிங் இங்கு ஆஃபீஸ் லைட்டிங் என்பது எவ்வளவு நீங்கள் அதனை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் அது மிகக் குறைவான தொகை அது எவ்வளவு அது 500 ரூபாய் மட்டுமே அடுத்ததாக ஸ்டோர் கீப்பர் வேஜஸ் நாம் இங்கு ஆயில் மற்றும் தண்ணீர் என்பதையும் எடுத்துக்கொண்டோம் இப்பொழுது ஆபீஸ் ரெண்ட் என்பதை எடுக்கின்றோம் ஆபீஸ் ரெண்ட் என்று எவ்வளவு ஆபீஸ் ரெண்ட் என்பது 2500 அடுத்ததாக ரிப்பேர்ஸ் ஆன் ஆபீஸ் பிரிமிசெஸ் மற்றும் அதற்கான செலவு எவ்வளவு 500 மட்டுமே மறுபடியும் மிகப்பெரிய தொகை இல்லை ரிப்பேர்ஸ் ஆன் ஆபீஸ் பிரிமிசெஸ் என்பது 500 ரூபாய் மட்டுமே அடுத்ததாக கேரியேஜ் அவுட்வார்ட் என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடாது டிரான்ஸ்பர் என்பதை எடுத்துக் கொள்ளக் கூடாது அடுத்ததாக டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ் என்பதை எடுத்துக் கொள்ளக்கூடாது இப்பொழுது டெப்ரிஸியேஷன் என்பதை எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் டெப்ரிஸியேஷன் என்பது எதன் மீதானது அது அலுவலக வளாகம் மீது ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த டெப்ரிஸியேஷன் என்பதை கணக்கிடுவதற்காக நாம் எந்த தொகையை எடுக்க வேண்டுமென்றால் 1250 ரூபாய் அடுத்ததாக கன்ஸ்யூமபில் ஸ்டோர்ஸ் என்பது கிடையாது மேனேஜர் சேலரி என்பதை எடுத்துக் கொள்ளக் கூடாது மேனேஜர் என்பவர் அலுவலகத்தில் வேலை செய்வார் அவர் நிரந்தர வைட் காலர் எம்ப்ளாயி எனவே மேனேஜர் சேலரி என்பதை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்றால் அது எவ்வளவு அது 5 ஆயிரம் ரூபாய் அடுத்ததாக டைரக்டர் பீஸ் மற்றும் டைரக்டருக்கு எவ்வளவு செலுத்துகின்றோம் டைரக்டர் பீஸ் என்பதும் மறுபடியும் 1250 அடுத்தது என்னவென்றால் ஆபீஸ் ஸ்டேஷனரி எனவே அது எவ்வளவு நாம் ஆபீஸ் ஸ்டேஷனரி என்பதை 500 ரூபாய் என்று எழுதிக் கொள்கின்றோம் மற்றும் அடுத்ததாக டெலிபோன் சார்ஜஸ் அது எவ்வளவு 125 நாம் போஸ்டேஜ் மற்றும் டெலிகிராம் என்பதை எடுத்துக் கொள்ளவேண்டும் மற்றும் போஸ்டேஜ் மற்றும் டெலிகிராம் என்பது எவ்வளவு அது 250 ரூபாய் அடுத்ததாக சேல்ஸ்மேன் சேலரி டிராவலிங் எக்ஸ்பிரஸ் அட்வர்டைஸ்மென்ட் நமக்கு தேவையில்லை இறுதியாக நாம் ஒரு செலவை கணக்கிடுவோம் அது காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்று அழைக்கப்படுகின்றது எனவே காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பது எவ்வளவாக இருக்க போகின்றது அதனை நீங்கள் சிஓபி என்று அழைக்கலாம் அது எவ்வளவு நாம் அதனை கண்டறிய வேண்டும் எனவே ஏற்கனவே நம்மிடம் சில உருப்படிகள் உள்ளன அதனுடைய மொத்த தொகை என்பது 147500 அது நம்முடைய ஃபேக்டரி காஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட் இவ்வாறு இருந்தது மற்றும் அதில் நீங்கள் சிலவற்றை கூட்ட வேண்டும் இங்கு மொத்த ஆபீஸ் ஓவர் ஹெட் என்பதை கூட்ட வேண்டும் மற்றும் அதற்காக இது 147 இதில் நமக்கு எவ்வளவு கிடைக்கின்றது என்பதை பார்க்கலாம் அது 3500 அடுத்ததாக அது 4750 அடுத்ததாக 9750 அடுத்ததாக பத்தாயிரம் 11000 11500 அடுத்ததாக 11 ஆயிரத்து 875 எனவே அது 11 ஆயிரத்து 875 என வருகின்றது என்று நினைக்கின்றேன் எனவே 11875 என்பதை இங்கு நாம் கூட்ட வேண்டும் மற்றும் அதை எங்கு கூட்கின்றீர்களென்றாள் காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பது எவ்வளவு கிடைக்கும் அதாவது சிஓபி என்பது 159375 எனவே அதனை நாம் கணக்கிட்டுவிட்டோம் அது 159375 எனவே அது காஸ்ட் ஆஃ புரோடக்சன் அதை நாம் கணக்கிட்டு விட்டோம் இப்பொழுது செலவு என்பதன் அடுத்த பகுதியை நாம் கணக்கிட செல்கின்றோம் மற்றும் செலவின் அடுத்த பகுதி என்னவென்றால் காஸ்ட் ஆப் சேல்ஸ் எனவே இப்பொழுது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overhead என்பதை கூட்ட வேண்டும் மற்றும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overhead என்பது எவ்வளவு இதுவரை எடுத்துக் கொள்ளப்படாத மற்ற உறுப்படிகளை எடுத்துக்கொள்ளவேண்டும் அது என்னவென்றால் டைரக்ட் வேஜஸ் டைரக்ட் எக்பென்சஸ் போர்மேன் எலெக்ட்ரிக் பவர் ஃபேக்டரி லைட்டிங் ஆஃபீஸ் லைட்டிங் நாம் ஸ்டோர் கீப்பர் வேஜஸ் என்பதை எடுத்துக் கொண்டோம் ஆயில் மற்றும் தண்ணீர் என்பதை எடுத்துக்கொண்டோம் அடுத்ததாக ஃபேக்டரி ரெண்ட் என்பதை எடுத்துக் கொண்டோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட ரிப்பேர்ஸ் அண்டு ரெனிவல்ஸ் என்பதைப்பற்றி நீங்கள் பேசும்பொழுது கேரியேஜ் அவுட்வார்ட் என்பது முதலாவது உருப்படி கேரியேஜ் அவுட்வார்ட் என்பதை நீங்கள் எழுதலாம் கேரியேஜ் அவுட் வார்டு என்பது எவ்வளவு அது 375 மற்ற உருப்படிகள் என்னென்ன அவை டெப்ரிசியேஷன் என்பதை நாம் எடுத்துள்ளோம் கன்ஸ்யூமபில் ஸ்டோர்ஸ் டைரக்டர் டைரக்டர் பீஸ் ஆபீஸ் ஸ்டேஷனரி அடுத்ததாக டெலிபோன் சார்ஜஸ் அடுத்தது சேல்ஸ்மேன் சேலரி இந்த எடுத்துக்காட்டில் அதன் தொகை 1250 மற்றும் மற்ற உருப்படிகளை அடுத்த பகுதிக்கு நாம் எடுத்துச் செல்வோம் மற்றும் அடுத்த பகுதியை நாம் பார்க்கப் போகின்றோம் நாம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overheads என்பதுடன் தொடர்கின்றோம் எனவே இப்பொழுது சேல்ஸ்மேன் சேலரி என்பதையும் டிராவலிங் எக்பென்சஸ் என்பதையும் எடுத்துக் கொள்கின்றோம் டிராவலிங் எக்பென்சஸ் என்பது எவ்வளவு அது 500 ரூபாய் இங்கு அட்வர்டைசிங் என்பதை எடுத்துக்கொண்டால் அது எவ்வளவு அடுத்ததாக வேர்ஹவுஸ் சார்ஜஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்டோர் மற்றும் வேர்ஹவுஸ் Store Warehouse எனவே வேர்ஹவுஸ் சார்ஜஸ் என்பவை இங்கு உள்ளன வேர்ஹவுஸ் சார்ஜஸ் என்பது எவ்வளவு அது 500 ரூபாய் இங்கு இந்த ஒரு உருப்படி மட்டும்தான் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் எனவே அது எவ்வளவு கிடைக்கின்றது இதனை எடுத்துக்கொண்டால் 1750 2250 மற்றும் முன்னர் அது எவ்வளவு இருந்தது அது 24 மற்றும் 34 மற்றும் அது 37 நீங்கள் 3875 என்பதை மொத்தத் தொகை என்று அழைக்கலாம் எனவே 3875 என்பதை இங்கே கூட்டவேண்டும் மற்றும் நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்றால் அதனை கூட்டுகிண்றீர்களென்றால் காஸ்ட் ஆஃ சேல்ஸ் என்பது எவ்வளவு அது காஸ்ட் ஆஃ செல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது அதனை இங்கு கணக்கிடவேண்டும் அதனை கூட்டவேண்டும் அதனுடைய மொத்த தொகை 163250 ஆகும் இப்பொழுது உங்களுக்கு மற்றொரு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அது சேல்ஸ் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நீங்கள் அதனை இங்கு எழுதலாம் சேல்ஸ் என்பதன் மதிப்பு எவ்வளவு நமக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட விற்பனை என்பது 189500 காஸ்ட் ஷீட் என்பதை முடிக்கின்றோம் மற்றும் வித்தியாசம் என்பது ஆப்பரேட்டிங் பிராபிட் மற்றும் அதன் மதிப்பு எவ்வளவு நீங்கள் இங்கு பார்க்கின்றீர்களென்றாள் அது 26250 ரூபாயாகும் எனவே டோடல் காஸ்ட் என்பதை பிரைம் காஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட் காஸ்ட் ஆப் புரோடக்சன் காஸ்ட் ஆஃ செல்ஸ் மற்றும் இறுதியாக ஆப்பரேட்டிங் பிராபிட் என்று வெவ்வேறு கூறுகளாக பிரித்து கணக்கிட்டோம் மற்றும் சேல்ஸ் என்பதன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 26250 என்ற ஆப்பரேட்டிங் பிராபிட் என்பதை நாம் கணக்கிட முடிந்தது எனவே இந்த வகுப்பில் ஒரு எளிமையான காஸ்ட் ஷீட்டை எவ்வாறு தயாரிப்பது என்பதை கற்றுக் கொண்டோம் மற்றும் காஸ்ட ஆப் புரோடக்சன் மற்றும் ஆப்பரேட்டிங் பிராபிட் என்பதை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பற்றியும் கற்றுக் கொண்டோம் இப்பொழுது அந்த காஸ்ட் ஷீட்டை எவ்வாறு ஆய்வு செய்வது எத்தகைய தகுந்த தகவல்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளவேண்டும் என்பதை அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் மிக்க நன்றி